ஆக முதலில் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மரைப் பற்றி சிறிது பார்த்தோம் அடுத்து த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மெஷினின் சுருக்கத்தைப் பார்த்தோம் பெரும்பான்மையான நேரம் இன்டக்ஷன் மெஷினின் அப்ராக்சிமேட் அல்லது ஈக்குவேலன்ட் சர்க்யூட் வரைவதிலேயே எடுத்துக் கொண்டோம் அடுத்து இந்தப் பாடத்தொகுதியின் கடைசி தலைப்பாக டி மோட்டார் என்பதனைப் பார்க்கலாம் இதனையும் சுருக்கமாகத் தான் பார்க்க இருக்கிறோம் இதில் விஷயங்கள் மிக எளியதாக இருக்கும் அடிப்படையில் டி மெஷின் ஆனது கம்யூடேட்டர் வகையைச் சார்ந்தது உண்மையில் டி மெஷின் என்பது கம்யூடேட்டர் எனும் சாதனத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஆல்டர்னேடிங் மெஷின் ஆகும் இந்த கம்யூடேட்டர் தான் குறிப்பிட்ட சில நிலைகளில் ஆல்டர்னேடிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட் ஆக மாற்றித் தருகிறது உண்மையில் டி வோல்டேஜ் அல்லது டி கரண்ட் என்பது நிலையான ஒன்றாகும் ஆனால் பவர் ஆனது ஏ யாக இருந்தால் எதேனும் ஒரு முறையில் இந்த ஏ யை டி யாக மாற்ற வேண்டும் இப்பொழுது டி மோட்டார் பற்றி படிப்போம் அதற்கு முன் ஜெனரேட்டரின் கோட்பாடை தெரிந்து கொள்வோம் அது மிகவும் எளிதானது அதைப் பற்றி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது சிங்கிள் பேஸ் ஏ சர்க்யூட் பற்றி படிக்கும் போது ஈ எஃப் எவ்வாறு உண்டாகிறது என்பதைப் பார்த்தோம் அதே போன்றதொரு படத்தைத் தான் இங்கு புத்தகத்தில் இருந்து எடுத்துக் காட்டியுள்ளேன் இது மேக்னட் என்றால் இவை இரண்டும் N மற்றும் S போல்கள் என எடுத்துக் கொள்வோம் இதன் நடுவே ஒரு காயில் கிளாக்வைஸ் திசையில் சுழல்கின்றது ஆக இங்கு இயக்கம் கிளாக்வைஸ் திசையில் உள்ளது இது காயிலின் ஒரு பகுதி இது மற்றொரு பகுதி இங்கு ஒரே ஒரு டர்ன் தான் காட்டப்பட்டு உள்ளது இங்கு ப்ளக்ஸ் ஆனது N முதல் S வரை நகர்ந்து செல்கிறது இதில் தான் காயில் சுழல்கின்றது ஆக காயில் இங்கு காட்டப்பட்டுள்ள பொஷிசனில் இருக்கும்போது ப்ளக்ஸ் லிங்க்கேஜ் அதிகபட்சமாக இருக்கும் பின்னால் இருக்கும் இந்தப் பகுதியை பேக் காயில் என்கிறோம் அடுத்து இந்த காயில் பகுதி போல் ல் இருந்து வெளியே செல்லும் பகுதி ஆகும் இதில் ப்ளக்ஸ் லிங்க்கேஜ் எதுவும் இருக்காது இது ஒரு டர்ன்க்கு காட்டப்பட்டுள்ளது இதே போல் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட டர்ன்களுக்கும் பொருந்தும் அடுத்து இந்தக் காயில் 90 டிகிரியில் சுழன்று இந்த பொஷிசனுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது இந்தப் பகுதி மேலேயும் இந்தப் பகுதி கீழேயும் வந்துவிடும் இந்நிலையில் ப்ளக்ஸ் லிங்க்கேஜ் 0 ஆக இருக்கும் பொதுவாக காயில் சுழலும் போது ஒரு ஆல்டர்னேடிவ் வோல்டேஜ் ஈ காயிலில் இன்டியூஸ் ஆகும் இவை வெளிப்புற கனெக்ஷன்கள் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ஈ ஆனது இந்த இரு காயில் சைடில் தான் இன்டியூஸ் ஆகும் பேக் காயிலில் இன்டியூஸ் ஆகாது காரணம் இந்த இரு காயில்கள் தான் முக்கியமான பகுதி ஆகும் இந்த பொஷிசனில் தான் ப்ளக்ஸ் மற்றும் இன்டியூஸ்ட் ஈ ம் அதிகபட்ச மதிப்பாக இருக்கும் இது ஒரு எளிய ஜெனரேட்டர் ஆகும் ஆனது பேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் இன்டக்ஷன் என்னும் விதியை அடிப்படையாகக் கொண்டு உருவானது ஆக ஒரு எலக்ட்ரிகல் ஜெனரேட்டரின் அத்தியாவசிய பாகங்களைத் தெரிந்து கொள்வோம் 1 மேக்னடிக் ஃபீல்டு 2 ப்ளக்ஸ் ஐ கட் செய்யுமளவு நகரக் கூடிய கண்டக்டர்கண்டக்டர்கள் முதல் படத்தில் காயிலின் கிடைமட்ட பொஷிசனும் அடுத்த படத்தில் காயிலின் செங்குத்தான பொஷிசனும் காட்டப்பட்டு உள்ளது இந்தப் படங்கள் அனைத்தும் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது ஆகும் இது N போல் இது S போல் காயிலின் இந்தப் பகுதி l m மற்றும் இந்தப் பகுதி n p எனக் குறித்துக் கொள்வோம் இந்தப் பொஷிசனை நியூட்ரல் பொஷிசன் என்கிறோம் இது காயிலின் ஒரு சைட் இது மற்றொரு சைட் இது பேக் சைட் மற்றும் இது வெளியில் வருவன இதில் இந்தப் பகுதியில் தான் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் அடுத்து 0 பொஷிசனில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் காயில் ஏதேனும் ஒரு வகையில் சுழலும் போது 0 பொஷிசனுக்கு வந்தால் அந்த நொடியில் வோல்டேஜ் எதுவும் இன்டியூஸ் ஆகாது காரணம் ப்ளக்ஸ் லிங்க்கேஜ் 0 ஆக இருக்கும் இதை நான் அழித்துக் கொள்கிறேன் இங்கு பொஷிசன்களை 0 1 2 3 என படத்தில் குறித்துள்ளேன் ஆக இந்த வகையில் காயில் 0 முதல் 180 டிகிரி வரை சுழலும் போது சிங்கிள் பேஸ் மெஷினில் பார்த்தது போல ஆல்டர்னேடிங் ஈ உருவாகும் ஆக 0 முதல் 180 டிகிரி வரை ஆகவும் அடுத்து 180 முதல் 360 டிகிரி வரை ஆகவும் இருக்கும் அதாவது 0 முதல் 360 டிகிரி வரை ஒரு சைக்கிள் முழுமையாகச் சுற்றும் இது பாசிட்டிவ் சைட் இன்டியூஸ்ட் மற்றும் இது நெகட்டிவ் சைட் இன்டியூஸ்ட் ஆக காயில் நகரும் போது சுத்தமான ஆல்டர்னேடிவ் ஆக கிடைக்கிறது சிங்கிள் பேஸ் சர்க்யூட்டில் நாம் ஏற்கனவே சைனுசாய்டல் பேஸார் மற்றும் ஈ ஈக்குவேஷன் ஆகியவற்றைப் பார்த்துள்ளோம் ஆக காயில் கிளாக்வைஸ் திசையில் சுற்றும் போது இருக்கும் குறிப்பிட்ட நொடிப் பொழுதை இங்கு 1 2 3 4 என குறித்துள்ளேன் இதே போல் தான் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் அடுத்து இந்த பொஷிசனில் காயில் பகுதி l m மேலேயும் மற்றும் காயில் பகுதி n p கீழேயும் வரும் இந்த நிலையில் இது இங்கு காட்டப்பட்டுள்ளது போல இருக்கும் இன்னொரு 180 டிகிரி நகர்ந்து செல்லும் மேலும் வோல்டேஜ் நெகட்டிவ் ஆக இன்டியூஸ் ஆகும் இதே கருத்தை நாம் சிங்கிள் பேஸ் ஏ சர்க்யூட்டில் பார்த்துள்ளோம் எனவே நமக்கு ஏ அவுட்புட் கிடைத்துள்ளது தற்போது இந்த நெகட்டிவ் பகுதியை டி யாக மாற்றுவதே நமது குறிக்கோள் ஆகும் அவ்வாறு செய்தால் ஆல்டர்னேடிங் என்பதே இருக்காது அனைத்துமே பாசிட்டிவ் ஆகத்தான் இருக்கும் ஆக ஏதேனும் ஒரு வழியில் இந்த ஏ வோல்டேஜ் அல்லது ஏ கரண்ட் ஆகியவற்றை டி வோல்டேஜ் அல்லது டி கரண்ட் ஆக மாற்ற வேண்டும் இந்த மாற்றத்தை கம்யூடேட்டர் மூலம் எவ்வாறு நிகழ்த்தலாம் என்பதைத் தற்போது பார்ப்போம் பொதுவாக டி மெஷினின் கம்யூடேட்டர் பல செக்மென்ட்களைக் கொண்டது அடிப்படையில் ஏ மாற்றத்தை நிகழ்த்த ஒரு மெக்கானிக்கல் ஸ்விட்சிங் சாதனத்தை பிரயோகிக்க வேண்டும் அச்சாதனம் கம்யூடேட்டர் எனப்படும் ஜெனரேட்டர் ஷேஃப்ட்டின் சுழற்சியால் இயங்கக் கூடியது இந்தப் படத்தை பாருங்கள் ஏதேனும் ஒரு நொடியில் காயில் இந்தப் பொஷிசனில் இருக்கிறதாக எடுத்துக் கொள்வோம் இந்தப் பகுதி n p இந்தப் பகுதி l m மற்றும் இது காயிலின் பின்புறம் இங்கு இரண்டு கம்யூடேட்டர் செக்மென்ட்கள் A மற்றும் B காட்டப்பட்டுள்ளது இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று காப்பிடப்பட்டுள்ளன ஆய்வகத்தில் திறக்கப்பட்ட டி மெஷினைப் பார்த்தால் இந்த அமைப்பு பற்றி நன்கு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து இது தான் கார்பனால் தயாரிக்கப்பட்ட ப்ரஷ் ஆகும் இது ப்ரஷின் பகுதி மற்றும் இது ப்ரஷின் பகுதி இது N போல் இது S போல் மற்றும் இது கிளாக்வைஸ் திசையில் சுற்றுகிறது காயிலின் ஒரு பகுதி கம்யூடேட்டர் செக்மென்ட் A வுடனும் மற்றொரு பகுதி செக்மென்ட் B யுடனும் இணைக்கப்பட்டுள்ளது ஆக இந்த நிலையில் காயில் சுழலும் போது 180 டிகிரி வரை வோல்ட்டேஜ் பாசிட்டிவ் ஆக கிடைக்கும் அதற்கு அடுத்து என்ன நடக்கும் இந்த காயில் சைட் அடுத்த சைக்கிளில் பொஷிசன் மாற்றி ப்ரஷின் நெகட்டிவ் சைடுடன் இணைந்துவிடும் அப்படி இணையும் போது என்ன நடக்கிறது அதாவது காயில் பொஷிசன் ல் இருந்து க்கு செல்லும் போது இன்டியூஸ் ஆகும் வோல்டேஜ் ம் நெகட்டிவ் சைடுடன் இணைகிறது ஆக அடுத்த அரை சைக்கிளில் வோல்டேஜ் நெகட்டிவ் சைடுடன் இணைவதால் ஒட்டுமொத்தமாக வோல்டேஜ் பாசிட்டிவ் ஆக கிடைக்கிறது இங்கு இரண்டு கம்யூடேட்டர் செக்மென்ட்கள் தான் காட்டப்பட்டு உள்ளன உண்மையில் ஒரு டி மெஷினில் 1000 செக்மென்ட்கள் வரை கூட இருக்கும் அனைத்துமே காப்பிடப்பட்டிருக்கும் மெஷின் உண்மையில் ஒரு ஆல்டர்னேடிங் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டைத் தான் உற்பத்தி செய்கிறது கம்யூடேட்டர் இருப்பதனால் தான் டி கிடைக்கிறது இதன் இயங்குமுறையில் ப்ரஷ் மற்றும் ல் நிலையாக இருக்கும் ஆக ஒரு நியூட்ரல் ஜோனை உருவாக்கும் எனவே நெகட்டிவ் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் போது இங்கு இணைக்கப்பட்டுள்ள காயில் இந்த இடத்திற்கும் இந்தக் காயில் இந்த இடத்திற்கும் மாறிவிடும் அதனால் வோல்டேஜ் பாசிட்டிவ் ஆகத்தான் இருக்கும் பொதுவாக டி வோல்டேஜை நேரத்தை எக்ஸ் ஆக்சிஸ் ஆகக் கொண்டு வரைந்தால் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆகக் கிடைக்கும் எனவே நேர அளவில் டி வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆக அதாவது நேர் கோடாக இருக்கும் ஆனால் ஒரு டி மெஷின் பல செக்மென்ட்களைக் கொண்டுள்ளதால் நேர் கோடாக அல்லாமல் பல சிறிய ரிப்பில்களை பாசிட்டிவ் சைடில் கொண்டிருக்கும் அதை இங்கு வரைந்து காட்டுகிறேன் நிறைய ரிப்பில்கள் இருப்பதால் கண்ணால் பார்த்தால் புலப்படாது எனவே கம்யூடேட்டர் தரும் டி ஒரு நேர் கோடு கிடையாது பல பாசிட்டிவ் அரை சைக்கிள்களின் தொகுப்பாக இருக்கும் மாற்றும் முறை ஆகும் அதாவது ஒவ்வொரு முறையும் வோல்டேஜ் நெகட்டிவ் ஆக இருக்கும் போது காயில் ஆனது ப்ரஷின் நெகட்டிவ் சைடுடன் இணைந்து பாசிட்டிவ் ஆக மாற்றுகிறது அதாவது டி வோல்டேஜ் இங்கு வெளிப்புறத்தில் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டதாக எடுத்துக் கொண்டால் இதில் பாயக்கூடிய கரண்ட்டும் டி ஆகத்தான் இருக்கும் இங்கு கருத்தினை விளக்குவதற்காக இரண்டு கம்யூடேட்டர் செக்மென்ட்கள் மட்டும் எடுத்துள்ளேன் உண்மையில் டி மெஷினில் பல செக்மென்ட்கள் ஒன்றுடன் ஒன்று காப்பிடப்பட்டு இருக்கும் மெஷினின் கட்டுமானம் பற்றி பார்க்கலாம் இந்தப் படம் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இந்தப் படத்தைப் பார்த்து பொதுவாக சில விஷயங்களைத் தெரிந்து கொள்வோம் இது மேக்னடிக் ப்ளக்ஸின் கோடு இது ஷேஃப்ட் இது ஆர்மெச்சூர் இது மேக்னடிக் அமைப்பு இது மெயின் ஃப்ரேம் மற்றும் இது தான் ஸ்லாட் இதில் தான் வைண்டிங் காயில் வைக்கப்பட்டுள்ளது ஸ்லாட்கள் அதிக எண்ணிக்கையில் கூட இருக்கும் இது N போல் இது S போல் இது ஃபீல்டு இது ப்ளக்ஸ் பாதை இது போல் மற்றும் ஆர்மெச்சூரின் இடையில் உள்ள ஏர் கேப் ஏர் கேப் இங்கு படத்தில் குறித்துக் காட்டப்பட்டுள்ளது இப்படத்தை புத்தகத்தில் இருந்து எடுத்துள்ளேன் மெஷின் இரண்டு முக்கிய பாகங்களைக் கொண்டது முதலாவது ஸ்டேஷனரி பகுதி இது மேக்னடிக் ப்ளக்ஸை உற்பத்தி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது இரண்டாவது ரொடேடிங் பகுதி இதனை ஆர்மெச்சூர் என்கிறோம் இங்கு தான் மெகானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிகல் எனர்ஜி ஆக ஜெனரேட்டரில் மாற்றப்படுகிறது இதுவே மோட்டார் என்றால் இந்தப் பகுதி தான் எலக்ட்ரிகல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றித் தரும் இதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஸ்டேஷனரி மற்றும் ரொடேடிங் பகுதிகள் எர் கேப் மூலமாகப் பிரிக்கப்பட்டுள்ளது மெஷினின் ஸ்டேஷனரி பகுதியில் உள்ளவற்றைப் பார்ப்போம் மேக்னடிக் ப்ளக்ஸை உற்பத்தி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட மெயின் போல்ஸ் கம்யூடேட்டர் ப்ரஷ் இணையில் ஏற்படும் ஸ்பார்க்கை நீக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட கம்யூடேட்டிங் போல் இன்டர் போல் ப்ரேம் அல்லது யோக் இந்த இன்டர்போல் மெயின் போல்களின் நடுவே வைக்கப்பட்டுள்ளது இவைப் பற்றி இரண்டாம் அல்லது மூன்றாம் ஆண்டில் எலக்ட்ரிகல் மெஷின் பாடத்தொகுப்பில் விரிவாகப் படிப்பீர்கள் இங்கு நாம் பார்க்கப் போவதில்லை ஆர்மெச்சூர் என்பது போல்களின் நடுவே உள்ள இடைவெளியில் சுற்றக்கூடிய ஒரு சிலின்ட்ரிகல் சாதனம் ஆகும் அது ஸ்லாட்டட் ஆர்மெச்சூர் கோரை உள்ளடக்கியது இந்த ஆர்மெச்சூர் ஸ்லாட்டில் தான் வைண்டிங் நுழைக்கப்படுகிறது இங்கு கம்யூடேட்டர் மற்றும் ப்ரஷ் கியர் உள்ளது இவைப் பற்றி மேலும் விரிவாக மெஷின் டிசைன் பாடத்தொகுப்பில் பார்ப்பீர்கள் அடுத்து டி மெஷின் பாகங்களின் தன்மைகளைப் பார்ப்போம் வரைபடம் எண் 5 ஒரு 4 போல் டி மெஷினின் குறுக்கு வெட்டு காட்சியைக் காட்டுகின்றது இது தான் ஃப்ரேம் இது மெஷினின் ஸ்டேஷனரி பகுதி ஆகும் படத்தில் இங்கு பாருங்கள் இது சுழற்சியின் திசை இது ப்ரஷ் பார் இது ஆர்மெச்சூர் மற்றும் இது கண்டக்டர் இங்கு கண்டக்டரில் இருந்தால் கரண்ட் பேஜின் உள்ளே நழைவதாக அர்த்தம் இங்கு உள்ளே நுழையும் கரண்ட்டின் திசையில் கட்டை விரலை வைத்தால் மிச்சமுள்ள விரல்கள் மடங்கிய திசையில் ப்ளக்ஸின் திசை இருக்கும் ஆக இந்தப் படத்தில் இந்த திசைகளை எனக் குறிக்கப்பட்டுள்ளது இங்கு என்றால் ப்ளேனின் உள்ளே செல்கின்ற கரண்ட் மற்றும் என்றால் ப்ளேனில் இருந்து வெளியேறும் கரண்ட் ஆகும் அடுத்து இது தான் இன்டர்போல்கள் இதைப் பற்றி நாம் விவாதிக்கப் போவதில்லை இங்கு மற்றம் டெர்மினல்கள் உள்ளன இங்கு ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபீல்டு ரியோஸ்டேட் ஆக உருவகப்படுத்தப் பட்டுள்ளது இது ஃபீல்டு வைண்டிங் இது போல் ஷூ மற்றும் இது கம்யூடேட்டர் இங்கு பல கம்யூடேட்டர் செக்மென்ட்கள் காட்டப்பட்டுள்ளன உண்மையில் இன்னும் அதிகமாக இருக்கும் இது ஃப்ரேம் மற்றும் இது ஆர்மெச்சூர் கண்டக்டர்கள் இந்த திட்ட வரைபடத்தை நான் புத்தகத்தில் இருந்து எடுத்துள்ளேன் இது ஒரு 4 போல் மெஷின் இங்கு நான்கு ப்ரஷ்கள் உள்ளன என்று ஃப்ரேம் ஆனது மெயின் மற்றும் கம்யூடேட்டிங் போல்களை கொண்டது ஃப்ரேம் மூலமாகத் தான் மெஷின் ஆனது பெட் ப்ளேட் உடன் போல்ட் செய்யப்பட்டுள்ளது அடுத்து யோக் பற்றி பார்ப்போம் இது ஒரு வட்ட வடிவிலான பகுதி இது தான் மெயின் மற்றும் கம்யூடேட்டிங் போல்கள் உருவாக்கும் ப்ளக்ஸிற்கு பாதை அமைத்துத் தருகிறது இப்பொழுது படத்தைப் பாருங்கள் இது தான் இன்டர்போல் இது கம்யூடேட்டர் இது ஃப்ரேம் இது ஷன்ட் போல் லோட் டெர்மினல்ஸ் இது ஃபீல்டு ரியோஸ்டேட் இது ஃபீல்டு வைண்டிங் இது ஆர்மெச்சூர் இது அதனுடைய திசை ஆரம்பகால மெஷின்களில் ஃப்ரேம் அல்லது யோக் என்பது காஸ்ட் ஐயன் எனும் பொருளால் தயாரிக்கப்பட்டது தற்பொழுது அதற்குப் பதில் காஸ்ட் ஸ்டீல் உபயோகிக்கப்படுகிறது காரணம் காஸ்ட் ஐயன் 0 8 Wbm2 எனும் ப்ளக்ஸ் டென்சிட்டியில் சேட்சுரேட் ஆகக்கூடியது ஆனால் காஸ்ட் ஸ்டீல் 1 5 Wbm2 எனும் அளவில் தான் சேட்சுரேட் ஆகும் ஆக ஒரே மேக்னடிக் ப்ளக்ஸிற்கு காஸ்ட் ஐயன் ஃப்ரேமின் குறுக்கு வெட்டுப் பகுதி காஸ்ட் ஸ்டீல் ஃப்ரேமை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் சமீபகாலமாக வெல்டிங் நுட்பங்களைப் பயன்படுத்தி ரோல்டு ஸ்டீல் யோக் கள் தயாரிக்கப்படுகின்றன அடுத்தது ஃபீல்டு போல் நிகழ்கால மெஷின்களில் ஒன்று முழுமையாக லேமினேட் செய்யப்பட்ட போல்களையோ அல்லது லேமினேடட் போல் ஷூ கொண்ட திட ஸ்டீல் போல்களையோ உபயோகிப்பது வழக்கம் அடுத்து கம்யூடேட்டிங் போல் அல்லது இன்டர் போல் இது மெயின் போல் போன்ற அமைப்பு கொண்டது இன்டர்போல் ஆனது போல் ஷூ உடன் இணைக்கப்பட்ட கோரைக் கொண்டது அது பல்வேறு வகையான வடிவங்களில் இருக்கலாம் இந்த கோரின் மீது தான் காயில் ஏற்றப்பட்டு இருக்கும் அடுத்ததாக அர்மெச்சூர் பற்றி பார்ப்போம் இது கோர் மற்றும் வைண்டிங்கை உள்ளடக்கியது ஆர்மெச்சூர் கோரை உருவாக்க ஐயன் என்னும் மேக்னடிக் பொருள் பயன்படுத்தப்படுகிறது ஐயன் என்பது ஒரு நல்ல மின்சார கடத்தி ஆகும் இந்த திட ஐயன் கோர் மேக்னடிக் ஃபீல்டில் சுற்றும் போது எடி கரண்ட்டினை உருவாக்கும் எனவே கோரில் பாயும் இந்த எடி கரண்ட் ஆனது சக்தி வீணடித்தலை உருவாக்கும் மேலும் வெப்ப வெளியேற்ற பிரச்சனைகளும் வரும் எனவே இந்த எடி கரண்ட்டினை குறைக்க கோர் சன்னமான லேமினேஷன்களால் உருவாக்கப்படுகிறது இது ஏறக்குறைய அனைத்து மெஷின்களிலும் பார்க்கலாம் மெஷினின் ஆர்மெச்சூர் ஆனது குறைந்த லாஸ் உடைய சிலிக்கான் ஸ்டீல் ஆல் ஆன சன்னமான லேமினேஷன்களால் கட்டமைக்கப்படுகிறது இந்த லேமினேஷன்கள் பொதுவாக 0 4 முதல் 0 5 மில்லிமீட்டர் திண்மமாக இருக்கும் மேலும் இவை வார்னிஷ் கொண்டு காப்பிடப்பட்டிருக்கும் படத்தில் பார்த்தால் இது தான் டி மெஷினின் ஆர்மெச்சூர் இது லேமினேஷன்கள் இது ஸ்லாட்ஸ் இங்கு தான் கண்டக்டர்கள் வைக்கப்படுகின்றன மற்றும் இது கீ வே இது ஏர் ஹோல்ஸ் இந்தப் படம் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து கம்யூடேட்டர் கம்யூடேடரானது ஏ வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை டி வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஆக மாற்றக் கூடியது அது சிலின்ட்ரிகல் உருவமைப்பு கொண்டது மேலும் அதன் செக்மென்ட்கள் ஹார்ட் ட்ரான் காப்பரால் ஆனது இந்தச் செக்மென்ட்கள் பக்கத்து செக்மென்ட்டிலிருந்தும் மற்றும் ஃப்ரேமிலிருந்தும் மைகா ஸ்ட்ரிப்ஸ் களால் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கு கம்யூடேட்டர் செக்மென்ட்டின் வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது இது தான் மைகனைட் வீ ரிங் இது ரைஸர் அல்லது லக் இதன் வழி தான் வைண்டிங் இணைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் உங்கள் கல்லூரியில் உள்ள திறந்த டி மெஷினை அதாவது டி மோட்டார் அல்லது டி ஜெனரேட்டரைப் பார்க்க வேண்டும் என பரிந்துரைக்கிறேன் இங்கு செக்மென்ட்கள் அனைத்தும் மைக்கா மூலம் காப்பிடப்பட்டுள்ளன இது எண்ட் க்ளாம்ப் ரிங் இது க்ளாம்ப் போல்ட் மற்றும் இது ஷேஃப்ட் இது தான் கம்யூடேட்டர் கூறு ஆகும் ஆக இந்த கம்யூடேட்டர் ஆனது காப்பிடப்பட்ட காப்பர் செக்மென்ட்களைக் கொண்டது இங்குள்ள கம்யூடேட்டர் லக் மூலமாகத் தான் வைண்டிங் இணைக்கப்படுகிறது இதை நீங்கள் திறந்த டி மெஷினில் பார்த்தால் இன்னும் தெளிவாகப் புரியும் ஆக நான் இதுவரை சொன்னதைத் தான் இங்கு விரிவாக கொடுத்திருக்கிறேன் இதை நான் திரும்பச் சொல்லப் போவதில்லை அனைத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் மற்றும் சொல்லி இருக்கிறேன் இந்த வரைபடம் எண் 7 ஆனது கம்யூடேடரின் கூறுகளைக் காட்டுகிறது அடுத்து ப்ரஷ் கியர் பற்றி பார்ப்போம் இது ரொடேடிங் கம்யூடேடரில் இருந்து கரண்ட்டை திரட்டுவதற்கோ அல்லது ரொடேடிங் கம்யூடேடருக்கு கரண்ட்டை கொடுப்பதற்கோ உபயோகம் ஆகிறது ப்ரஷ் கியர் ஆனது 5 பகுதிகளைக் கொண்டது அவை ப்ரஷ்கள் ப்ரஷ் ஹோல்டர்கள் ப்ரஷ் ஸ்டட்கள் அல்லது க்ளாஸ் ஹோல்டர் ஆர்ம்கள் ப்ரஷ் ராக்கர் மற்றும் கரண்ட் திரட்டும் ப்ரஷ பார்கள் ஆகும் மெஷினிற்கு உபயோகிக்கப்படும் ப்ரஷ் ஆனது ஐந்து வகையாகப் பிரிக்கலாம் மெடல் க்ராஃபைட் கார்பன் க்ராஃபைட் க்ராஃபைட் எலக்ட்ரோ க்ராஃபைட் மற்றும் காப்பர் ஆக ப்ரஷ் கான்டாக்டில் அனுமதிக்கப்பட்ட கரண்ட் டென்சிட்டி என்பது கார்பனுக்கு 5 Acm2 ஆகவும் காப்பருக்கு 23 Acm2 ஆகவும் வேறுபடும் பொதுவாக லோ வோல்டேஜ் லார்ஜ் கரண்ட் மெஷின்களுக்காக காப்பர் ப்ரஷ் உபயோகப்படுகிறது மிகக் கவனமாக லூப்ரிகேட் செய்யவில்லையென்றால் அது கம்யூடேடரில் மிக சீக்கிரமாக வெட்டு ஏற்படுத்தி விடும் தேய்மானம் விரைவாக ஏற்படும் எனவே செல்ஃப் லூப்ரிகேட்டிங் தன்மையுள்ள க்ராஃபைட் மற்றும் கார்பன் க்ராஃபைட் ப்ரஷ்களையே பரவலாக உபயோகிக்கிறோம் உங்கள் கல்லூரியின் ஆய்வகத்தில் உள்ள ப்ரஷ்களை பார்த்தால் அதில் கார்பன் க்ராஃபைட் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் இவை தான் டி மெஷின் பற்றிய விவாதச் சுருக்கம் ஆகும் அடுத்து ஜெனரேட்டரின் ஈ ஈக்குவேஷனைப் பார்ப்போம் பிறகு மோட்டாருக்குச் செல்வோம் இங்கு நாம் செய்து கொண்ட அனுமானங்கள் P போல்களின் எண்ணிக்கை ∅ ப்ளக்ஸ் பெர் போல் Z மொத்த ஆர்மெச்சூர் கண்டக்டர்கள் ஸ்லாட் எண்ணிக்கை ஒரு ஸ்லாட்டில் உள்ள கண்டக்டர்களின் எண்ணிக்கை ஸ்பீட் N ஆர் அதாவது ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் A ஆர்மெச்சூரில் உள்ள பேரலல் பாத் களின் எண்ணிக்கை Eg ஆர்மெச்சூரின் ஜெனரேடட் ஈ பெர் பேரலல் பாத் மெஷின்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று லேப் கனெக்டெட் மற்றொன்று வேவ் கன்க்டெட் லேப் கனெக்டெட் மெஷினில் பாத் எண்ணிக்கை போல்ஸ் எண்ணிக்கை அதாவது A P மற்றும் வேவ் கனெக்டெட் மெஷினில் A 2 என்றிருக்கும் இதை இங்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் ஆனால் நமது பாடத்தொகுப்பிற்கு இதனை விரிவாகப் படிக்க வேண்டிய அவசியமில்லை எலக்ட்ரிகல் மெஷின்ஸ் அல்லது மெஷின் டிசைனில் தெளிவாகப் படிப்பீர்கள் இப்பொழுது ஈ ஜெனரேடட் பெர் கண்டக்டர் d∅ dt வோல்ட் அடுத்து ஒரு ரெவல்யூஷனில் ப்ளக்ஸ் கட் பெர் கண்டக்டர் என்பது d∅ P ∅ வெபர் N என்பது ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் ஆக எடுத்துள்ளோம் அதை ரெவல்யூஷன்ஸ் பெர் செகன்ட் ஆக மாற்றம் செய்ய N ஐ 60 ஆல் வகுக்க வேண்டும் அதாவது N 60 இதனுடைய தலைகீழ் மதிப்பு தான் ஒரு ரெவல்யூஷனுக்கு தேவைப்படுகிற நேரம் ஆகும் அதாவது dt 60N செகன்ட் ஆக d∅ P ∅ என்பதையும் dt 60N என்பதையும் பயன்படுத்தி ஈ ஜெனரேடட் பெர் கண்டக்டர் d∅ dt P ∅N60 வோல்ட என எழுதிக் கொள்ளலாம் ஒரு லேப் வைண்டிங் ஜெனரேட்டருக்கு பேரலல் பாத் ன் எண்ணிக்கை A P ஆக ஒரு பாத் ல் உள்ள கண்டக்டர்களின் எண்ணிக்கை என்பது ZA என வரும் எனவே ஈ ஜெனரேடட் Eg P ∅N60 ZA ∅ZN60PA வோல்ட் அடுத்து ஒரு வேவ் வைண்டிங் ஜெனரேட்டருக்கு எப்பொழுதுமே பேரலல் பாத் ன் எண்ணிக்கை A 2 ஆக ஒரு பாத் ல் உள்ள கண்டக்டர்களின் எண்ணிக்கை என்பது Z2 ZA என வரும் எனவே பொதுவான சூத்திரம் Eg ∅ZN60PA வோல்ட் இங்கு லேப் வைண்டிங்கிற்கு A P மற்றும் வேவ் வைண்டிங்கிற்கு A 2 இதை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் எண் சார்ந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்குத் தேவைப்படும் மோட்டார் பற்றிப் பார்ப்போம் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் என்பது எலக்ட்ரிகல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றக் கூடிய ஒரு சாதனம் ஆகும் மோட்டாரின் உள்ளார்ந்த குணங்களால் அது பரவலாக ஸ்டீல் ப்ளேன்ட் பேப்பர் மில்ஸ் க்ரேன்ஸ் டெக்ஸ்டைல் மில்ஸ் ப்ரிண்டிங் ப்ரஸஸ் மற்றும் எக்ஸ்கவேடர்ஸ் ஆகியவற்றில் உபயோகப்படுகின்றன மோட்டார் பின்வரும் நன்மைகளைக் கொண்டது 1 உயர்ந்த ஸ்டார்ட்டிங் டார்க் 2 பரந்த அளவிலான ஸ்பீட் கன்ட்ரோல் 3 கான்ஸ்டன்ட் டார்க் உடன் இணைந்த துல்லியமான ஸ்டெப்லெஸ் ஸ்பீட் கன்ட்ரோல் 4 விரைந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டாப்பிங் ரிவர்சிங் மற்றும் அக்சிலரேட்டிங் மோட்டார் பின்வரும் குறைகளைக் கொண்டது 1 அதிக செலவு 2 கம்யூடேட்டர் மற்றும் ப்ரஷ் கியரால் ஏற்படும் அதிக இயக்க மற்றும் பராமரிப்பு செலவு அடுத்து டி மோட்டாரின் செயல்முறைக் கோட்பாடுகளைக் காணலாம் இங்கு வரைபடம் எண் 9 இந்த விதியினை விளக்குகிறது வரைபடம் எண் 9ஏ ஆனது போல்கள் அமைத்துள்ள ஃபீல்டைக் காட்டுகிறது மற்றும் வரைபடம் எண் 9பி கண்டக்டர் கரண்ட்டால் உருவான கண்டக்டர் ஃபீல்டைக் காட்டுகிறது இதோ இந்தப் படம் இங்கு இருக்கிறது இதனைக் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் இவை N மற்றும் S போல்கள் மற்றும் இது ப்ளக்ஸ் கோடுகள் இங்கு கண்டக்டர் எனக் குறிக்கப்பட்டுள்ளது அதாவது கரண்ட் ஆனது ப்ளேனுக்குள் நுழைகின்றது இந்த கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் உபயோகிப்போம் கரண்ட் பாதையில் கட்டை விரலை வைத்து மீதமுள்ள விரல்களை மடக்கினால் அது ப்ளக்ஸ் ன் திசையைக் காட்டும் அதாவது கிளாக்வைஸ் திசை உள்ள கண்டக்டரை எடுத்துக் கொண்டால் இங்கு கரண்ட் ஆனது ப்ளேனில் இருந்து வெளியே வருகின்றது அதாவது மேலே நகர்வதாக எடுத்துக் கொண்டால் ப்ளக்ஸ் ன் திசை ஆன்ட்டி கிளாக்வைஸ் திசையில் இருக்கும் இரண்டும் எதிர் எதிராக இருக்கும் எனவே இந்த கண்டக்டரை இங்கு கொண்டு வரும்போதெல்லாம் என்ன நடக்கிறது இங்கு ப்ளக்ஸ் N முதல் S வரை செல்கிறது கண்டக்டரில் ப்ளக்ஸ் கிளாக்வைஸ் திசையில் உள்ளது எனவே மேல்பகுதி அடிட்டிவ் ஆகவும் கீழ்ப்பகுதி சப்ட்ராக்டிவ் ஆகவும் இருக்கும் அதே போல கண்டக்டரில் ப்ளக்ஸ் ஆன்ட்டி கிளாக்வைஸ் திசையில் உள்ளது எனவே இங்கு கீழ்ப்பகுதி அடிட்டிவ் ஆகவும் மேல்பகுதி சப்ட்ராக்டிவ் ஆகவும் இருக்கும் ஆக இந்த இடத்தில் ஃபோர்ஸ் கீழாகவும் இந்த இடத்தில் மேலாகவும் ஏற்படுகிறது இந்த விஷயங்களை ரொடேஷன் மெகானிஸம் படிப்பதற்கு முன்பாக நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் படத்தின் இந்த இடத்தைக் கவனியுங்கள் இங்கு கண்டக்டரை வைக்கும் போது இரண்டு ப்ளக்ஸ் ம் ஒரே திசையில் இருக்கும் அதனால் தான் அடிட்டிவ் ஆகி ஃபோர்ஸ் கீழ்நோக்கி செயல்படுகின்றது இதற்கு நேர்மாறாக இங்கு ஃபோர்ஸ் மேல்நோக்கி செயல்படுகின்றது ஆக ஒரு கரண்ட் கடத்தும் கண்டக்டரை மேக்னடிக் ஃபீல்டில் வைத்தால் என்ன நடக்கும் என்பதைப் பார்த்தோம் நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கு எழுதப்பட்டுள்ளது எனவே மீண்டும் சொல்லப் போவதில்லை அடிட்டிவ் மற்றும் சப்ட்ராக்டிவ் என அனைத்தைப் பற்றியும் இங்கு எழுதப்பட்டு உள்ளது ஆக இந்தப் படமானது கண்டக்ரின் மீதான ஃபோர்ஸ் ஆல் அது கீழ்நோக்கி நகர முற்படுவதை தெளிவாகக் காட்டுகிறது ஆக ஃபோர்ஸ் ஆனது வலுகுறைந்த ஃபீல்டு திசையில் தான் செயல்படுகிறது இப்பொழுது கண்டக்டரில் உள்ள கரண்ட்டை ரிவர்ஸ் செய்தால் ஃபோர்ஸ் ம் ரிவர்ஸ் ஆகிவிடும் பொதுவாக கண்டக்ரில் உற்பத்தியாகும் ஃபோர்ஸ் என்பது F BIl நியூட்டன் என எழுதலாம் இங்கு B என்பது ப்ளக்ஸ் டென்சிட்டி வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் Wbm2 I என்பது கண்டக்டர் கரண்ட் ஆம்பியர் மற்றும் l என்பது கண்டக்டரின் நீளம் மீட்டர் மோட்டாரின் மேக்னடிக் ஃபீல்டை கருத்தில் கொள்வோம் இங்கு ஆர்மெச்சூர் கண்டக்டரில் கரண்ட் எதுவும் பாயவில்லை வரைபடம் எண் 10 ல் ப்ளக்ஸ் பாதை கோடுகளைப் பார்க்கலாம் ஆக படத்தில் கண்டக்டர்கள் உள்ளன ஆனால் கரண்ட் எதுவும் கடத்தவில்லை அடுத்து N முதல் S வரை ப்ளக்ஸ் கோடுகள் காண்பிக்கப்பட்டுள்ளது இது தான் மேக்னடிக் ஃபீல்டினால் மட்டுமே உருவான ப்ளக்ஸின் பரவல் ஆகும் அடுத்து இந்தப் படத்தைப் பாருங்கள் இங்கு கண்டக்டர்கள் கரண்ட்டினை கடத்துகிறது கர்சரைக் கவனியுங்கள் இங்கு என்றும் இங்கு என்றும் உள்ளது இந்த கண்டக்டர்களுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் உபயோகித்து ப்ளக்ஸின் திசையை அறிந்து கொள்ளலாம் ஆக இந்த பகுதியில் கண்டக்டர் உள்ளதால் நமது மரபு படி கரண்ட் ப்ளேனுக்குள் நுழைவதாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்தப் பகுதியில் அடிட்டிவ் ஆக இருக்கும் மேலும் ஃபோர்ஸ் கீழ்நோக்கி செயல்படும் அதே போல் அதற்கு நேர் எதிர் பகுதியில் கீழ்ப்பகுதி அடிட்டிவ் ஆகி ஃபோர்ஸ் மேல்நோக்கி செயல்படும் ஆக இந்தப் பகுதி முழுவதுமே ஃபோர்ஸ் கீழ்நோக்கியும் அதன் நேர் எதிர் பகுதி முழுவதும் ஃபோர்ஸ் மேல்நோக்கியும் செயல்படுகின்றது இதன் காரணமாக மெஷின் கிளாக்வைஸ் திசையில் சுற்றும் என்பதை நம் உள்ளுணர்வு சொல்கிறது எனவே ஆர்மெச்சூர் கரண்ட்டைக் கடத்தும் போது ஒவ்வொரு கண்டக்டரும் ஒரு மேக்னடிக் ஃபீல்டினை உருவாக்கும் இதனை மெயின் ஃபீல்டில் மேற்பொருத்தினால் உருவாகும் மேக்னடிக் ப்ளக்ஸ் கோடுகளின் பரவல் வரைபடம் எண் 11ல் காட்டப்பட்டுள்ளது ஆகவே வரைபடம் எண் 11ல் காட்டப்பட்டு உள்ள மேக்னடிக் ஃபீல்டு ஆனது சிதைக்கப்பட்டதாக சொல்லலாம் காரணம் இங்கு லைன்ஸ் ஆப் ஃபோர்ஸ் என்பது நேர்க் கோடாக இல்லாமல் குலைந்துள்ளது இந்த லைன்ஸ் ஆப் ஃபோர்ஸ் ஆனது தங்களைத் தாங்களே சுருக்கிக் கொள்ளும் தன்மையைக் கொண்டுள்ளது அதாவது ஒரு வித டென்ஷனில் இருப்பதாக கருதிக் கொள்ளலாம் எனவே வரைபடம் 11ல் உள்ள ஒவ்வொரு கண்டக்டரும் ஒரு ஃபோர்ஸை உணரும் அது எப்படி என்று இப்பொழுது தான் கூறினேன் அடுத்து இந்த கண்டக்டர்கள் ஸ்லாட்டில் பொதிக்கப்பட்டுள்ளதால் ஆர்மெச்சூர் கிளாக்வைஸ் திசையில் சுழல தொடங்கும் அடுத்தது மோட்டார் பேக் ஈ எஃப் பற்றி பார்ப்போம் வரைபடம் எண் 12 ஐ பாருங்கள் இது ஒரு மோட்டார் இப்பொழுது கண்டக்டரை எடுத்துக் கொண்டால் கரண்ட் ஆனது ப்ளேனுக்குள் நுழைந்து செல்வதாக கருதுகிறோம் இந்த கரண்ட் திசையில் கட்டை விரலை வைத்து மிச்ச விரல்களை மடக்கினால் நாம் ப்ளக்ஸ் திசையினை அறிந்து கொள்ளலாம் அது இங்கு படத்தில் N முதல் S வரை காட்டப்பட்டுள்ளது இயற்கையில் இந்த ஃபோர்ஸ் ஆனது வலுவான மேக்னடிக் ஃபீல்டில் இருந்து வலுகுறைந்த ஃபீல்டின் மீது இயங்குகிறது ஆக இது தான் ஃபோர்ஸ் ன் திசை என்றால் இயக்கத்தின் திசையும் அதுவாகத்தான் இருக்கும் எனவே ஒரு டி மோட்டாரில் ஆர்மெச்சூர் சுழலும் போது அதில் உள்ள கண்டக்டர்கள் தான் சுழல்கின்ற மேக்னடிக் ஃபீல்டினை கட் செய்யும் இதன் காரணமாக ஒரு ஈ ஆர்மெச்சூரில் இன்டியூஸ் ஆகும் ஆக இது தான் இயக்கத்தில் உள்ள மோட்டார் இது ஆர்மெச்சூர் மற்றும் இது தான் பேக் ஈ இங்கு N போல் மட்டும் காட்டப்பட்டுள்ளது இப்பொழுது ஆர்மெச்சூரில் உள்ள இன்டியூஸ்ட் ஈ எஃப் ஆனது மெஷின் கரண்ட் மற்றும் அப்ளைட் வோல்டேஜிற்கு எதிராகச் செயல்படும் இதன் காரணமாகத் தான் இந்த இன்டியூஸ்ட் ஈ ஐ பேக் ஈ என வழங்குகிறோம் இதனை நாம் டிரான்ஸ்பார்மரில் பார்த்த லென்ஸ் லா கொண்டு கண்டுபிடிக்கலாம் லென்ஸ் லா வின் படி இன்டியூஸ்ட் ஈ ன் திசையானது அதன் உருவாக்கத்தின காரணியை எதிர்க்கும் திசையில் தான் இருக்கும் நமது வழக்கில் அப்ளைட் வோல்டேஜ் என்பது தான் காரணி ஆகும் வரைபடத்தைக் கவனியுங்கள் இது இது மற்றும் இது பேக் ஈ இங்கு கரண்ட் Ia என்பது நெகட்டிவ் பொலாரிட்டியை நோக்கிச் செல்லாமல் அதிலிருந்து வெளியே செல்கிறது இது ஒரு திட்ட வரைபடம் இந்த பேக் ஈ ன் மேக்னிட்யூடை ஜெனரேட்டர் இன்டியூஸ்ட் ஈ சூத்திரத்தைக் கொண்டு கண்டுபிடிக்கலாம் அதே சூத்திரம் தான் பேக் ஈ அதாவது Eb ∅ZN60 PA ZP 60A∅N இதில் ZP 60A என்பது கான்ஸ்டன்ட் இதனை k என வைத்துக் கொண்டால் Eb என்பதை Eb k ∅ N என எழுதலாம் இங்கு k ZP 60A இதில் Z P மற்றும் A ஆகியவை கான்ஸ்டன்ட் என்பதால் இதன் தொகுப்பையும் கான்ஸ்டன்ட் ஆக எடுத்துக் கொள்கிறோம் இது தான் பேக் ஈ எண் சார்ந்த சிக்கல்களை தீர்க்கும் போது இது மிக எளியதாக புரியும் பொதுவாக பேக் ஈ என்பது அப்ளைட் வோல்டேஜை விட எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும் மெஷின் சாதாரண நிலையில் இயங்கும் போது இவைகளின் வேறுபாடு மிகக் குறைவாக இருக்கும் இந்த இரு அளவுருக்களின் வேறுபாடு தான் ஆர்மெச்சூர் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸில் மின்சாரத்தை பாய வைக்கும் சரி இங்கு ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ra பேக் ஈ Eb மற்றும் அப்ளைட் வோல்டேஜ் V என எடுத்துக் கொள்வோம் ஆக V Eb Iara இதைப் பற்றி பின்னர் பார்ப்போம்